பினான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நிதி இயல்பின் மிக முக்கியமான அறிக்கைகளில் ஒன்றான பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை பற்றி நாம் விவாதித்தோம் சென்ற அறிக்கையில் அல்லது சென்ற வகுப்பில் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்டம் கணக்கை பற்றி நாம் விவாதிக்க தொடங்கினோம் நாம் கிட்டத்தட்ட பாடத்தை முடித்து விட்டோம் இன்று இன்னும் சிலவற்றை விவாதிப்போம் எனவே புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு என்பது லாபம் அல்லது நஷ்டம் இவற்றை தெரிவிக்கும் ஒரு அறிக்கையாகும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் மேலும் நான் புரோஃபிட் எண்டிடீஸ் லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான லாபத்தை சர்பிளஸ் உபரி என்று அழைக்கப்படுகிறது இதில் அனைத்து இன்கம்ஸ் வருமானங்களையும் அனைத்து எக்ஸ்பென்சஸ் செலவுகளையும் பட்டியலிட வேண்டும் எனவே இது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது இன்கம் பார்ட் வருமான பகுதி மற்றும் எக்ஸ்பென்ஸ் பார்ட் செலவு பகுதி ஆகும் நாம் பார்த்த இந்த குறுகிய வடிவம் பி மற்றும் எல் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கின் மிக எளிய வடிவம் ஆகும் மேலும் கம்பனீஸ் ஆக்ட் நிறுவனங்கள் சட்டம் III ஆம் அட்டவணைப்படி நாம் விரிவான வடிவத்தையும் பார்ப்போம் இது ரெவின்யூ வருவாயிலிருந்து தொடங்குகிறது வருவாய் அல்லது நிறுவனத்தின் வருமானம் அதன் பின்னர் அதர் இன்கம் பிற வருமானம் இறுதியாக மொத்த வருவாய் நமக்கு கிடைக்கிறது உருப்படி எண் IV இல் செலவுகளை கருத்தில் கொள்ளுங்கள் காஸ்ட் ஆப் மெட்டீரியல் பொருட்களின் விலை முதல் டெப்ரிசியேசன் தேய்மானம் வரை ஆறு வகையான செலவுகள் உள்ளன சேஞ்ச் இன் இன்வெண்டரி சரக்குகளில் மாற்றம் என்பது சற்று குழப்பமான உருப்படி என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் ஏனெனில் இது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நேரடி செலவு அல்ல என்ன நடக்கிறது என்றால் ஆரம்ப சரக்கு இருக்கும் அதிலிருந்து பொருட்களின் நுகர்வுக்கு எடுத்ததை குறைத்து கொண்டால் மீதி இருக்கும் சரக்கு இறுதி சரக்கு எனப்படும் ஆகவே அதிகமான ஓபனிங் இன்வெண்டரி ஆரம்ப சரக்கு குறைவான கிளோசிங் இன்வெண்டரி இறுதி சரக்கு இவ்வாறு சரக்குகளில் குறைவு ஏற்படும் அது ஒரு செலவு ஆகும் எனவே இது செலவுகள் என்ற தலைப்பின் கீழ் பாசிட்டிவ் சைன் நேர்மறையான அறிகுறியை கொண்டிருக்கும் ஆனால் ஆரம்ப சரக்குகள் குறைவாக இருந்து இறுதி சரக்கு இருப்பு அதிகமாக இருந்தால் இது சரக்குகளின் அதிகரிப்பு எனப்படும் உண்மையில் இது குறிப்பிட்ட வருடத்தின் குறைவான எக்ஸ்பென்டிச்சர் செலவு என்பதைக் குறிக்கிறது நீங்கள் எதிர்காலத்திற்காக கூடுதலான சரக்குகளை செலவுகள் தலைப்பின் கீழ் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சரக்குகளின் அதிகரிப்பு என்பது நெகட்டிவ் சைன் எதிர்மறையான அறிகுறியாக இருக்கும் ஆகவே உங்கள் நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கையை எடுத்து அதில் குறிப்பிட்டுள்ள அடையாளத்தை பாருங்கள் என்று உங்களிடம் கூறியிருந்தேன் அது பாசிட்டிவ் நேர்மறையாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் எதிர்மறையாக இருக்கலாம் மற்ற எல்லா உருப்படிகளுக்கும் இது நேர்மறையாக இருக்கும் நேர்மறை என்றால் அது செலவில் சேர்க்கப்படுகிறது பின்னர் எம்பிளோயி பெனிஃபிட்ஸ் பணியாளர் சலுகைகள் பின்னர் பினான்சியல் காஸ்ட் நிதி செலவு நிதி செலவு என்பது சற்று தனித்துவமான செலவாகும் ஏனெனில் இது உங்கள் வணிகத்திற்கு தொடர்புடையது ஏனென்றால் இது குறிப்பாக ரெய்சிங் ஆப் பண்ட்ஸ் நிதி திரட்டுவதற்காக ஏற்பட்ட ஒரு செலவு ஆகும் எனவே நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் இன்ட்ரஸ்ட் வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் டிபஞ்சர் கடன் பத்திரம் வழங்கி இருந்தால் அதற்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு சொத்தை குத்தகைக்கு எடுத்து இருந்தால் ஏதாவது வேறு ஒருவர் சொத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் லீஸ் குத்தகைக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கும் அது பினான்சியல் காஸ்ட் நிதி செலவு எனப்படும் இந்த அனைத்து உருப்படிகளும் நிதி செலவில் சேர்க்கப்படுகின்றன மேலும் கடைசியாக உள்ள செலவு உருப்படி இயற்கையில் தனித்துவமானது இது என்னவென்றால் டெப்ரிசியேசன் தேய்மானம் மற்றும் அம்மார்ட்டைசேஷன் கடன் தொகை செலுத்துதல் ஆகும் தேய்மானம் என்றால் என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா நிலையான சொத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே வந்தால் அது டேன்ஜிபிள் பிக்சட் அசட் உருவமான நிலையான சொத்தாக இருந்தால் அதை தேய்மானம் என்று அழைக்கிறோம் ஒருவேளை அது இன்டேன்ஜிபிள் பிக்சட் அசட் அருவமான நிலையான சொத்தாக இருந்தால் அதை கடன் தொகை செலுத்துதல் என்று அழைக்கிறோம் இப்போது டெப்ரிசியேசன் தேய்மானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஆனால் கணக்கிடும்படி தேய்மானம் என்பது அந்த குறிப்பிட்ட வருடத்திற்கு நிறுவனத்தின் செலவை குறிக்கிறது நீங்கள் 5 லட்சத்திற்கு ஒரு மிஷினரி இயந்திரத்தை வாங்கி உள்ளீர்கள் மேலும் அந்த இயந்திரத்தின் ஆயுள் ஐந்து ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த 5 லட்சத்தை முழுவதும் 1 ஆம் ஆண்டில் வசூலிக்க முடியாது ஆனால் ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு செலவும் இல்லை என்றும் கூற முடியாது 5 வருடங்கள் முடிவில் அந்த ஐந்து லட்சத்தை நாம் கருத்தில் கொள்வோம் எனவே இந்த 5 லட்சம் ரூபாய் பயனை நீங்கள் 5 வருடங்கள் பெறுவீர்கள் ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் வீதம் தொகை எடுக்கப்படும் அல்லது ஒதுக்கப்படும் இந்த ஒரு லட்சம் என்பது அந்த வருடத்திற்கான டெப்ரிசியேசன் தேய்மானத்தை குறிக்கிறது இது உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன் தேய்மானம் பல முறைகளில் கணக்கிடப்படுகிறது அதை பற்றி நாம் பின்னர் பார்ப்போம் ஆனால் தேய்மானம் என்பது ஒரு செலவு ஆகும் இது யூனிக் தனித்துவமானது ஏனெனில் இயற்கையாக இது பணம் சம்பந்தப்படாத ஒன்று அதற்காக நீங்கள் எந்த பணத்தையும் செலுத்துவதில்லை ஆனால் வேல்யூ ஆப் அசட்ஸ் சொத்துக்களின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டு வரும் எனவே நீங்கள் அதை பதிவு செய்கிறீர்கள் சரியா எனவே இந்த ஆறு உருப்படிகளையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டால் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் மொத்த செலவுகளை பெறுகிறீர்கள் இப்போது 3 கழித்தல் 4 உங்களுக்கு லாபத்தை காட்டுகிறது இது இனிஷியல் புரோஃபிட் ஆரம்ப லாபம் எனப்படும் இன்னும் சில உருப்படிகள் அங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் எக்சப்ஷனல் விதிவிலக்கான செலவுகள் மற்றும் எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமான செலவுகள் ஆகும் இவை உங்களுக்கு நினைவிருக்கிறதா இவை இயற்கையில் நான் ரெகரிங் மீண்டும் மீண்டும் நிகழப்போகும் செலவு இல்லை இயல்பான வியாபாரத்தின் போக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பெரிய தீ விபத்தால் ஏற்படும் சேதம் சில பெரிய விபத்து போன்ற செலவுகளை எதிர்பார்க்கவில்லை நான் இங்கே ஒரு சிறிய தீ விபத்து அல்லது ஒரு சிறிய விபத்து பற்றி பேசவில்லை இவை நார்மல் கோர்ஸ் சாதாரண போக்கில் நிகழக் கூடிய ஒன்றாகும் இவை உருப்படி என் IV இல் இருக்கும் ஆனால் மேஜர் லாஸஸ் பெரிய இழப்புகளை அல்லது மேஜர் இன்கம்ஸ் பெரிய வருமானங்களை ஏற்படுத்தும் சில பெரிய நிகழ்வுகளை எக்சப்ஷனல் விதிவிலக்கான வருமானங்கள் அல்லது செலவுகள் என கேட்டகிரைஸ்டு வகைப்படுத்த வேண்டும் அதனால் இவைகள் இந்த உருப்படியின் கீழ் காணப்படும் அரிதான சந்தர்ப்பங்களில் விதிவிலக்கான வருமானங்களும் இருக்கலாம் இதற்கு என்ன உதாரணம் சென்ற முறை சொத்து விற்பனை பற்றி நாம் விவாதித்தோம் நிலத்தை போன்ற ஒரு சொத்து என்பது உங்களுக்கு ரெவின்யூ வருவாய் ஈட்டித்தரும் சாதாரண விற்பனைப் பொருள் போன்றது அல்ல ஆனால் நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 15 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தை விற்றால் அப்போது அதில் எக்சப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி விதிவிலக்கான மற்றும் அசாதாரணமான உருப்படியாக வகைப்படுத்தப்படும் இது எண் 6 அல்லது 8 இல் காட்டப்பட்டுள்ளது இது தனித்தனியாக வகைப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கை படிப்பவர்கள் இது சாதாரண வணிக போக்கில் அடைந்த லாபம் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது தனித்தனியாக காட்டப்பட்டுள்ளது உருப்படி எண் V இல் சாதாரண லாபம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை உருப்படி எண் VI மற்றும் VIII இல் சரி செய்ய வேண்டும் முதலில் உருப்படி எண் VI ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அசாதாரண செலவு மற்றும் வரிக்கு முந்தைய லாபம் காணப்படும் பின்னர் உருப்படி எண் VIII ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் புரோஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வரிக்கு முந்தைய லாபம் காணப்படும் எனவே உருப்படி எண் VIII இல் உள்ள தொகையை கழித்த பிறகு உருப்படி எண் IX இல் அனைத்து எக்சப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி விதிவிலக்கான மற்றும் அசாதாரண செலவுகளை கழித்த பிறகு வரிக்கு முந்தைய லாபம் காணப்படும் இப்போது எண் IX லிருந்து வரிகளை குறைக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு வரி செலவு உள்ளது இப்போது டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரி செலவு என்றால் என்ன பல்வேறு வகையான வரிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஐ இங்கே சேர்க்க முடியுமா அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக இருக்க முடியும் ஏனென்றால் ஜிஎஸ்டி என்பது ஒரு இண்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரி ஆகும் மறைமுக வரிகள் என்பது உங்கள் செலவில் ஒரு பகுதியாகும் எனவே இது ஏற்கனவே இந்த செலவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வரி செலவில் நீங்கள் கருதுவது என்னவென்றால் உங்கள் லாபங்களுக்காக செலுத்தும் வரி மட்டுமே அது என்னவென்றால் இன்கம் டாக்ஸ் வருமானவரி என்பதாகும் அது வரிக்கு முந்தைய லாபமாகும் இங்கே வரி என்ற சொல் வருமான வரியை மட்டுமே குறிக்கிறது இப்போது அதிலிருந்து இரண்டு வகையான வரிகளை கழிக்கிறீர்கள் அந்த இரண்டும் வருமான வரி மட்டுமே ஆகும் ஆனால் வருமான வரி புரோவிஷன் விதிகளின் கீழ் சில வரிகளை ஒத்திவைக்க அனுமதிக்கப்படுகிறது அதாவது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அவற்றை செலுத்தலாம் பெரும்பாலான வரிகள் நீங்கள் உடனே செலுத்த வேண்டும் அவை கரண்ட் டாக்ஸ்சஸ் நடப்பு வரிகள் என்று அழைக்கப்படுகின்றன வரித் தொகையை தாமதமாக செலுத்த நீங்கள் அனுமதிக்கப்பட்டால் அது டிஃபர்டு டாக்ஸ் ஒத்திவைக்கப்பட்ட வரி என்று அழைக்கப்படுகிறது எனவே எண் IX லிருந்து புரோஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வரிக்கு முந்தைய லாபம் இதிலிருந்து வரி செலவை குறைப்பீர்கள் பின்னர் எண் XI இல் காணப்படும் லாபம் நார்மல் பிஸ்னஸ் சாதாரண வணிகத்தில் இருந்து கிடைத்த லாபம் இது கண்டினுயிங் ஆப்பரேஷன்ஸ் தொடர்ச்சியான செயல்பாடுகளிலிருந்து பெறப்பட்ட லாபம் ஆகும் இப்போது உங்கள் வணிகத்தின் ஒரு பகுதியை நீங்கள் நிறுத்தி இருக்கலாம் எடுத்துக்காட்டாக தொழிற்சாலையில் குறிப்பிட்ட சில பகுதிகள் மூடப்பட்டு இருக்கலாம் அல்லது வணிகத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகள் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் லாப நஷ்ட கணக்கை படிப்பவர்கள் அதில் குறிப்பிட்ட லாபம் அல்லது நஷ்டம் அந்த மூடப்பட்ட வணிகத்தில் இருந்து பெறப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே டிஸ்கண்டினுயிங் ஆப்பரேஷன்ஸ் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளிலிருந்து கிடைத்த லாபத்தை எண் XII இல் தனியாக வகைப்படுத்தி காட்ட வேண்டும் இப்போது எண் XI இல் கண்டினுயிங் ஆப்பரேஷன்ஸ் தொடர்ச்சியான செயல்பாடுகளிலிருந்து கிடைத்த அனைத்து லாபமும் கணக்கிடப்பட்டுள்ளது பின்னர் டிஸ்கண்டினுயிங் ஆப்பரேஷன்ஸ் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளிலிருந்து கிடைத்த லாபம் அதன் வரி செலவு இவைகளை கழிக்க வேண்டும் எனவே எண் XIV இல் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளில் இருந்து கிடைத்த லாபம் அல்லது நஷ்டம் குறிப்பிடப்படுகிறது இப்போது எண் XII மன்னிக்கவும் எண் XI கூட்டல் எண் XIV உங்களுக்கு அந்த வருடத்திற்கான புரோஃபிட் ஆர் லாஸ் லாபம் அல்லது நஷ்டம் என்ன என்பதை காட்டுகிறது இப்போது அவர்கள் அந்த இழப்பு தொகையை பிராக்கெட் அடைப்புக்குறிக்குள் எழுதியுள்ளனர் ஏனென்றால் இந்த தொகை எதிர்மறையானது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அந்த இழப்பு தொகையை அந்த வருடத்திற்கான இழப்பு என்பதை குறிக்க அதை அடைப்புக்குறிக்குள் எழுதப்பட வேண்டும் இது அந்த வருடத்திற்கான லாப நஷ்டம் என்று சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஏதாவது ஒரு வருடத்திற்கு அல்லது ஒரு காலாண்டு அல்லது ஒரு மாதத்திற்கு இந்த புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு தயார் செய்கிறோம் என்பதை நீங்கள் அனைவருக்கும் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் கடந்த ஆண்டு விற்பனை அல்லது கடந்த ஆண்டு செலவுகள் காணப்படும் அதைப் போன்று லாப நஷ்டக் கணக்கில் குறிப்பிட முடியாது குறிப்பிட்ட அந்த வருடத்திற்கான லாபம் கிடைத்ததை மட்டும் லாப நஷ்டக் கணக்கில் குறிப்பிட முடியும் பி அண்ட் எல் லாப நஷ்ட கணக்கை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கேள்விகளை டிஸ்கஷன் ஃபாரம் விவாத மன்றத்தில் விவாதிக்கவும் இப்போது ஒன்று அல்லது இரண்டு இம்போர்ட்டண்ட் கான்சப்ட்ஸ் முக்கியமான கருத்துக்களை மட்டும் இங்கே விவாதிப்போம் ஒரு முக்கியமான கருத்து வருமானம் ஏனென்றால் நாம் இதை வருவாய் என்று இங்கு கூறினோம் ரெவின்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் செயல்பாடுகளிலிருந்து கிடைக்கும் வருவாய் என்று கூறினோம் எனவே முதலில் இன்கம் வருமானம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கணக்கீட்டு காலத்தில் அதிகரித்திருக்கும் எக்கனாமிக் பெனிஃபிட் பொருளாதார நன்மை வருமானம் என்று வரையறுக்கப்படுகிறது பொதுவாக இது பணவரவு அல்லது சொத்தின் மேம்பாட்டில் பிரதிபலிக்கிறது உங்களுக்கு பணம் கிடைக்கிறது அல்லது உங்கள் அசட்ஸ் சொத்துக்கள் சில விரிவாக்கம் செய்யப்படுகின்றன அல்லது உங்கள் லியாபிலிடீஸ் பொறுப்புகள் குறைக்கப்படுகின்றன அப்போது அது இன்கம் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருமானமும் ரெவின்யூ வருவாய் அல்ல இன்கம் வருமானம் இரண்டு வகைப்படும் இது வருவாயாக இருக்கலாம் அல்லது லாபமாக இருக்கலாம் ஒரு சாதாரண வணிக செயல்பாட்டிலிருந்து அல்லது அன்றாட வியாபார நடவடிக்கைகளில் இருந்து நீங்கள் பெறும் வருவாய் என்பது வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அக்கேஷனல் ஆக்டிவிட்டி எப்போதாவது ஒருமுறை நிகழக்கூடிய ஒரு முறை நடவடிக்கையிலிருந்து பெறும் லாபம் அதுவும் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது எனவே 10 15 அல்லது 20 ஆண்டுகளுக்குப் பிறகு விற்கப்படும் உங்களுடைய நிலம் பற்றிய ஒரு உதாரணத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இது நார்மல் பிஸ்னஸ் சாதாரண வணிக செயல்பாடு இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு டெவலப்பர் அல்லது பில்டர் இல்லை ஒரு பில்டருக்கு நிலம் பையிங் வாங்குவது மற்றும் செல்லிங் விற்பது என்பது சாதாரண வணிக செயல்பாடு என்று கூறலாம் அது அவருக்கு வருவாயாக இருக்கும் ஆனால் வேறு எந்த நிறுவனத்திற்கும் நிலம் விற்பது அல்லது பிக்ஸட் அசட் நிலையான சொத்தை விற்பது என்பது சாதாரண வணிக செயல்பாடாக இருக்காது அது ஒன் டைம் ஆக்டிவிட்டி ஒரு முறை நடவடிக்கை ஆகும் இது பொதுவான அல்லது சாதாரணமான நடவடிக்கையாக இருக்காது ஆகவே நிலையான சொத்து விற்பனையிலிருந்து கிடைக்கும் எந்த லாபமும் கெயின் ஆதாயமாக வகைப்படுத்தப்படும் எனவே அனைத்து வருமானங்களும் ரெவின்யூ வருவாய் மற்றும் கெயின் ஆதாயம் என்று கருதப்படுகிறது பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்டக் கணக்கில் உருப்படி எண் I இல் வருவாய் என்று எழுதுகிறோம் ஆதாயம் என்று எழுதுவதில்லை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு புரிகிறதா எனவே உங்கள் நார்மல் ஆபரேஷன்ஸ் சாதாரண செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சேவைகளின் விதிப்படி ஏதாவது விற்பனை அல்லது ஏதேனும் வருவாய் உங்களுக்கு கிடைத்தால் அது சாதாரண வணிகம் ஆகும் அதைத் தவிர மற்றவை அனைத்தும் அதர் இன்கம்ஸ் பிற வருமானங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது ஆகவே இங்கே அது வருமானம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே அது வருவாய் என்று அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே நீங்கள் சாதாரண வகை செயல்பாடுகளிலிருந்து பெறப்படாத வருவாய் மற்றும் லாபங்கள் இவற்றைக் காட்டலாம் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ஷேர்ஸ் பங்குகளை கொள்முதல் செய்திருந்தால் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈவுத்தொகை கிடைக்கும் அல்லது அந்த பங்குகளை வாங்கி விற்பனை செய்தால் அதிலிருந்து நீங்கள் லாபம் ஈட்டலாம் இந்த ஈவுத்தொகை மற்றும் பங்கு விற்பனை மூலம் பெற்ற கெயின் ஆதாயம் அல்லது லாபம் இரண்டையும் டுகெதர் ஒன்றாக மற்ற வருமானங்கள் என்ற தலைப்பில் காட்டப்படும் அதைப் போலவே ஒரு பிக் லேண்ட் பெரிய நிலத்தை விற்பது போன்ற மற்ற லாபங்களும் உள்ளன இவை எக்சப்ஷனல் விதிவிலக்கான அல்லது எக்ஸ்ட்ராடினரி அசாதாரண உருப்படியாக வகைப்படுத்தப்படும் உங்களுக்கு இது புரிகிறதா எனவே வருமானம் என்றால் என்ன என்பது குறித்த கன்சப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்தியல் புரிதல் நமக்கு கிடைத்தது மற்றொன்று செலவு இப்போது கிட்டத்தட்ட அனைவருக்கும் எக்ஸ்பென்ஸ் செலவு என்றால் என்ன என்பது தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் செலவு ஏற்படுகிறது செலவு எப்படி ஏற்படுகிறது என்றால் ஒரு சாதாரண நபருக்கு அவரிடம் உள்ள பணம் குறைந்துவிட்டால் அதை அந்த நபர் செலவு என்று கூறுகிறார் ஏனெனில் அங்கே அவுட்ஃப்லோ ஆப் கேஷ் பணப்புழக்கம் உள்ளது என்று அர்த்தம் சில நேரங்களில் சொத்தின் மதிப்பு குறைகிறது அதை டிப்லீசன் குறைவு அல்லது தேய்மானம் என்று அழைக்கிறோம் அல்லது சில சமயம் திடீரென்று புதிய லியாபிலிடீஸ் பொறுப்புகள் உருவாக்கப்படுகின்றன இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எக்கனாமிக் பெனிஃபிட் பொருளாதார நன்மை குறைவதற்கு வழிவகுக்கிறது இது ஒரு செலவு என்று அழைக்கப்படுகிறது இப்போது செலவுகளும் இரண்டு வகைப்படும் சாதாரண வணிக போக்கில் நாம் அதை ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவு என்று அழைக்கிறோம் உதாரணமாக நீங்கள் வாடகை செலுத்தினால் சம்பளம் கொடுத்தால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மின்சார கட்டணம் செலுத்தினால் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்சஸ் பயண செலவுகள் செலுத்தினால் இவை அனைத்தும் செலவினங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும் பெக்யூலியர் விசித்திரமான செலவு ஒன்று உள்ளது அது லாஸ் இழப்பு என்று அழைக்கப்படும் இது சாதாரண போக்கில் ஏற்படுவது இல்லை இப்போது நீங்கள் ஒரு மிஷினரி இயந்திரம் கொள்முதல் செய்கிறீர்கள் அதன் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது ஒவ்வொரு வருடமும் இயந்திரம் தேய்மானம் அடையும் அந்த டெப்பிரிசியேஷன் தேய்மானம் என்பது ஒரு செலவு ஆகும் ஆனால் திடீரென்று இயந்திரம் மோசமாக செயல்படுகிறது அது உங்கள் பர்ப்பஸ் நோக்கத்தை நிறைவேற்ற வில்லை அவுட்டேடட் டெக்னாலஜி காலாவதியான தொழில்நுட்பம் ஆகிறது அல்லது இயந்திரத்தை இயக்குவதில் சில சிக்கல்கள் உள்ளன ஆகையால் அந்த இயந்திரத்தை டிஸ்போஸ் அப்புறப்படுத்தும் போது இரண்டாவது ஆண்டில் அதன் மதிப்பு பூஜ்யமாக ஆகிறது அதன் முழு தொகையையும் இழக்க நேரிடுகிறது அப்போது நாம் அதை டே டு டே எக்ஸ்பென்ஸ் அன்றாட செலவு என்று அழைக்க மாட்டோம் இயந்திரம் விற்பனை செய்வதில் ஏற்படும் இழப்பு என்று நாம் அதை அழைப்போம் மேலும் அது இழப்பு என்று கேட்டகிரைஸ்டு வகைப்படுத்தப்படும் உங்களுக்கு இது புரிகிறதா எனவே இதுபோன்ற அன்றாடம் அல்லது சாதாரணமாக ஏற்படாத செலவிற்கு இதுபோன்ற இழப்பிற்கு உங்களால் வேறு ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா சரி நீங்கள் பேட்டண்ட் காப்புரிமை வாங்கியுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த காப்புரிமை ஆயுட்காலம் 4 ஆண்டுகள் ஆகும் அந்த டெக்னாலஜிஸ் தொழில்நுட்பத்தை 4 ஆண்டுகள் பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் அடுத்த வருடத்திற்குள் ஒரு சிறந்த தொழில்நுட்பம் வந்துவிட்டது நாம் அனைவரும் நாலெட்ஜ் இரா அறிவு யுகத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் கடந்த ஆண்டு ஒரு புதிய கைபேசி வாங்கினீர்கள் ஆனால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த கைபேசி கிடைக்கிறது இப்போது நீங்கள் பழைய கைபேசியை அவுட்டேடட் காலாவதியானது என்று உணர்கிறீர்கள் எனவே அந்த குறிப்பிட்ட பேட்டண்ட் காப்புரிமையை வாங்குவதற்கு என்ன செலவு செய்தாலும் எந்த பயனும் இல்லை நீங்கள் அதை செலவாக கழித்து விட வேண்டியிருக்கும் இது இழப்பிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆகும் உங்களிடமுள்ள செலவுகளை இரண்டாக பிரிக்கலாம் நீங்கள் பி மற்றும் எல் கணக்கை சென்று பார்த்தால் உருப்படி எண் IV இல் செலவுகள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே வருவாயிலிருந்து இயல்பான செலவுகளை மட்டுமே நாம் கழிக்கிறோம் இயல்பாக இல்லாதவற்றை அவை பெரும்பாலும் எக்சப்ஷனல் விதிவிலக்கானவை அல்லது எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமானவை மேலும் சில சந்தர்ப்பங்களில் டிஸ்கண்டினுயிங் ஆப்பரேஷன்ஸ் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு சம்பந்தப்பட்டவை என்று வகைப் படுத்துகிறோம் ஆனால் பொதுவாக இந்த எண் IV இல் உள்ள உருப்படிகள் அன்றாட செலவினங்கள் ஆகும் இப்போது உங்களுக்கு புரிகிறதா எனவே இது பி மற்றும் எல் கணக்கு அடிப்படையில் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வருமானம் மற்றும் செலவுகள் பட்டியல் போன்றது ஆகும் இப்போது நாம் கடைசிப் பகுதியில் முக்கியமான ஒரு கருத்து மேட்சிங் கான்செப்ட் பொருந்தும் கருத்தைப் பற்றி பார்ப்போம் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ்சஸ் வருமானங்கள் மற்றும் செலவுகளை ஏன் பட்டியலிட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் அக்கவுண்டிங் பிரின்ஸிபிள் கணக்கியல் கொள்கை காரணமாக இது தேவைப்படுகிறது எனவே ஆண்டின் இறுதியில் அக்கவுண்டிங் நார்ம்ஸ் கணக்கியல் விதிமுறைகளின்படி அல்லது கணக்கியல் தேவைக்கேற்ப நீங்கள் அனைத்து வருமானங்கள் மற்றும் அனைத்து செலவுகள் பட்டியலை உருவாக்க வேண்டும் ஏன் அத்தகைய ரெக்ஒயர்மெண்ட் தேவை ஏற்படுகிறது ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் லாபம் மற்றும் நஷ்டம் என்ன என்பதை அறிய முடியாது அதனால்தான் அக்கவுண்டன்ட்ஸ் கணக்காளர்கள் ஆண்டின் இறுதியில் வருமானங்கள் மற்றும் செலவுகளை பட்டியலிட வேண்டும் மேலும் அதன் நிகர முடிவு என்பது லாப நஷ்டக் கணக்கில் தெரிய வேண்டும் என்ற விதியை உருவாக்கியுள்ளனர் இப்போது இந்த மேட்சிங் கான்செப்ட் பொருந்தும் கருத்து என்பது வருவாயில் மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தவறான விளக்கங்களை தவிர்க்கிறது எனவே என்ன நடக்கிறது என்றால் நடப்பு ஆண்டில் நீங்கள் வருவாய் ஈட்டியுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதனுடன் தொடர்புடைய செலவும் அதே ஆண்டில் ரெக்ககன்ஐஸ்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் மாறாக இந்த ஆண்டில் நீங்கள் வருவாய் பதிவு செய்கிறீர்கள் நிறைய புரோஃபிட்ஸ் லாபங்களை காண்பிக்கிறீர்கள் அடுத்த ஆண்டில் செலவு வரும் ஆனால் அந்த ஆண்டு வருவாய் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அடுத்த ஆண்டில் நீங்கள் மீண்டும் நிறைய நஷ்டங்களை காண்பிப்பீர்கள் இதனால் அது தவறான விளக்கத்திற்கு வழிவகுக்கிறது எனவே நீங்கள் வருவாயை அங்கீகரிக்கும் போதெல்லாம் அது தொடர்பான செலவையும் ரெக்ககன்ஐஸ் அங்கீகரிக்க வேண்டும் என்று மேட்சிங் கான்செப்ட் பொருந்தும் கருத்து கூறுகிறது இதனால் முந்தைய ஆண்டில் எக்ஸஸ்சிவ் புரோஃபிட் அதிக லாபமும் இல்லை அடுத்த ஆண்டில் சடன் லாஸஸ் திடீர் நஷ்டங்களும் இல்லை என்பது அவோய்டெட் தவிர்க்கப்படும் அதைப் போலவே இந்த ஆண்டு நீங்கள் செலவை பதிவு செய்கிறீர்கள் ஆனால் அடுத்த ஆண்டில் திடீரென வருவாயை ரெக்கார்ட் பதிவு செய்கிறீர்கள் இதுவும் தவறான விளக்கம் என்பதால் தவிர்க்கப்பட வேண்டும் இப்போது வருவாய் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் செலவு திடீரென்று பின்னர் வருகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் கூற முடியுமா நீங்கள் சில பொருட்களை விற்பனை செய்கிறீர்கள் வாடிக்கையாளர்களுக்கு 5 வருடங்கள் கேரண்டி உத்தரவாதம் அளிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இந்த ஆண்டில் ரெவின்யூ வருவாயை பதிவு செய்கிறீர்கள் அதே ஆண்டில் லாபத்தை காட்ட வேண்டும் ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் விற்பனை செய்த பொருளுக்கு ரிப்பேர் பழுதுபார்ப்பு செலவு போன்றவைகளை வணிகத்தில் இருந்து செய்ய வேண்டி இருக்கும் இது 2 ஆம் ஆண்டில் 3 ஆம் ஆண்டில் 4 ஆம் ஆண்டில் மற்றும் 5 ஆம் ஆண்டு வரை தொடரும் ஆனால் 1 ஆம் ஆண்டிலேயே நீங்கள் அனைத்து வருவாயையும் பதிவு செய்கிறீர்கள் இதை எவ்வாறு அவாய்ட் தவிர்ப்பீர்கள் நாம் முந்தைய வகுப்பில் விவாதித்ததை நினைவு கூர்ந்து பாருங்கள் சரியாக எவ்வளவு செலவாகும் என்பதற்கு ஒரு புரோவிஷன் ஒதுக்கீட்டை உருவாக்கினோம் ஏனென்றால் யாருக்கும் இந்த கேரண்டி உத்தரவாதம் எவ்வளவு என்று தெரியாது ஆனால் 2 3 4 மற்றும் 5 ஆண்டுகளுக்கான நியாயமான ஒதுக்கீட்டை உருவாக்கி அதை 1 ஆம் ஆண்டில் எழுதி பதிவு செய்தோம் இதற்கு காரணம் என்னவென்றால் மேட்சிங் கான்செப்ட் பொருந்தும் கருத்து ஆகும் வேறு ஒரு உதாரணம் உங்களால் யூகிக்க முடிகிறதா கடந்த இரண்டு வகுப்புகளில் டெப்ரிசியேசன் தேய்மானம் பற்றி நாம் விவாதித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் தேய்மானம் குறித்து சற்று விவாதிப்போம் உதாரணமாக நீங்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மிஷினரி இயந்திரம் ஒன்றை வாங்குகிறீர்கள் அதற்கு 5 வருடம் ஆயுட்காலம் ஆகும் நீங்கள் 1 ஆம் ஆண்டில் 5 லட்சம் என்டயர் முழுவதும் செலுத்தி உள்ளீர்கள் ஆனால் நீங்கள் இயந்திரத்தை 5 வருடங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள் 1 ஆம் ஆண்டில் மட்டும் அனைத்து செலவையும் காண்பிப்பது சரியானதா இல்லை என்பதுதான் பதில் ஏனென்றால் அந்த இயந்திரத்தை நீங்கள் 1 2 3 4 மற்றும் 5 ஆண்டுகளுக்கு உபயோகப்படுத்த போகிறீர்கள் ஆகவே அதிலிருந்து ஜெனரேட்டட் பெறப்படும் வருவாய் என்பது 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பரவி இருக்கும் அதனால் நாம் அந்த எக்ஸ்பென்ஸ்சஸ் செலவுகளை என்ன செய்ய வேண்டும் என்றால் 5 ஆண்டுகளுக்கும் பிரித்து பதிவு செய்ய வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு வகையான புரோவிஷன்ஸ் ஒதுக்கீட்டை உருவாக்க வேண்டும் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு என்ற ஒரு கருத்தை நாம் விவாதித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் ஏற்பாடு அல்லது ஒதுக்கீடு என்பது பொருந்தும் கருத்து காரணமாக தேவைப்படுகிறது அதைப்போலவே டெப்ரிசியேசன் தேய்மானத்திற்கு ஏன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் இதற்கும் மேட்சிங் கான்செப்ட் பொருந்தும் கருத்து காரணமாகும் பி அண்ட் எல் லாப நஷ்ட கணக்கிற்கு அடிப்படையாக இந்த பொருந்தும் கருத்து இருப்பதால் இதை நான் உங்களிடம் விவாதிக்கிறேன் பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு ஏன் தயாரிக்கப்பட்டது மேட்சிங் கான்செப்ட் பொருந்தும் கருத்து காரணமாக லாப நஷ்ட கணக்கு தயாரிக்கப்பட்டது இது போல உண்மையில் கணக்கியலில் பல பிரின்ஸிபில்ஸ் கொள்கைகள் மற்றும் கான்செப்ட்ஸ் கருத்துக்கள் உள்ளன இப்போது திடீரென்று அதைப் பற்றி சொல்லி உங்களை வியப்படைய செய்யவில்லை எனவே சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை பற்றி விவாதிக்கும்போது இதைப்பற்றி நான் உங்களிடம் விவரிக்கிறேன் அப்போதுதான் நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் அந்த கருத்துடன் ரிலவன்ட் ஸ்டேட்மெண்ட் தொடர்புடைய அந்த அறிக்கையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும் உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன் எனவே இந்த விவாதத்தின் மூலம் லாப நஷ்ட கணக்கு பற்றிய விவாதத்தை நாம் முடித்து விட்டோம் நாம் ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கை பற்றி விவாதித்தோம் இப்போது பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிப்படை அறிக்கைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நாம் எந்த ஒரு வினாக்களையும் செய்து பார்க்கவில்லை என்று எனக்குத் தெரியும் அதை பின்வரும் வகுப்புகளில் நாம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஓவரால் ஒட்டுமொத்தமாக அறிக்கைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இந்த அறிக்கைகளை உங்களால் படிக்க முடியும் மேலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இதை நினைவு படுத்துகிறேன் ஏதாவது ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்து அந்த நிறுவனத்தின் ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கையை பதிவிறக்கம் செய்து படித்து பாருங்கள் அதில் உள்ள பி அண்ட் எல் அக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு மற்றும் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கை இரண்டையும் என்னுடைய விரிவுரையுடன் சம்பந்தப்படுத்தி கவனமாக படிக்கத் துவங்குங்கள் அப்போதுதான் தியோரடிகல் கோட்பாட்டளவில் விவாதித்தது மட்டுமல்லாமல் அதற்கு பதிலாக ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் உண்மையான அறிக்கையை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் வரவிருக்கும் வகுப்புகளில் சில ரிலவன்ட் கான்சப்ட்ஸ் பொருத்தமான கருத்துக்களைப் பற்றி விவாதிப்போம் எடுத்துக்காட்டாக தேய்மானம் என்றால் என்ன சரக்குகளை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் மதிப்பிடுவது முக்கியமான அக்கவுண்டிங் ரூல்ஸ் கணக்கியல் விதிகள் யாவை இது போன்ற ஒரு சில கருத்துக்களைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை அறிக்கையை உண்மையாக தயாரிக்க முயற்சிப்போம் அதுவரைக்கும் லாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை அறிக்கையை படிப்பதன் மூலம் உங்களை ரிப்பிரசிங் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எனவே இப்போது நாம் இங்கே நிறைவு செய்கிறோம்